ஹாய் மென்மையான திறன்கள் மற்றும் ஆளுமையை மேம்படுத்துவது குறித்த எனது பாடத்திற்கு மீண்டும் வருக

அக் கூட்டத்தில் பங்குபெற்ற அனைத்து பார்வையாளர்களும் நட்பு ரீதியாக உங்களுடன் உறவை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இயற்கையாகவே வந்துவிடுகிறது அதுமட்டுமின்றி நீங்கள் அந்த கருத்தரங்கில் கூறிய உதாரணங்களும் உதவிக் குறிப்புகளும் பயனுள்ள வகையில் பார்வையாளர்களுக்கு பயன்படுவதுடன் பணியிடத்தில் உங்களால் கூடுதல் முன்னேற்றமடைய நகைச்சுவை ஏதுவாகிறது நான் பல பரிந்துரைகளை வழங்கி இருக்கிறேன் அவற்றில் முக்கியமானவை பின்வருமாறு அமையும் உங்களுக்கு எதையும் உற்று நோக்கும் திறன் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த இடத்திற்கு ஏற்றாற்போல தகுந்த நகைச்சுவை உபயோகிக்க முடியும் உங்களால் முடிந்தவரை நகைச்சுவையை பகிரும் பொழுது தினம் ஒன்று அல்லது மாதத்திற்கு 1 வருடத்திற்கு ஒன்று என்று நகைச்சுவையை பகிர்வதால் உங்களால் மிகச் சிறந்த நகைச்சுவையாளர் ஆகவும் மற்றும் கார்ட்டூனிஸ்ட் காம்படிஷன் போன்ற போட்டிகளை நடத்துவதில் மூலமாக அவற்றில் சிறந்தவர்களை அடையாளம் கண்டு அவற்றைப் பதிந்து வைத்து விருந்தினர்களிடம் காட்டலாம் எப்போதும் வரவேற்பறையில் காட்சிப்படுத்தலாம் இதனால் உங்கள் அலுவலகம் அல்லது கார்ப்பரேட் சூழல் பற்றி மக்களுக்கு நல்ல அபிப்ராயம் ஏற்படும்

ஒரு மனிதன் இருப்பினும் ஒரு நபர் பணத்தை கையாளும் விதத்தில் மட்டுமே அவரின் ஆளுமையை எடைபோடுகின்றனர் இப்பொழுது சாப்ஃட் ஸ்கில் மற்றும் ஆளுமையை மேம்படுத்துவதில் பணம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை காண்போம் இது உங்களிடம் உள்ள பணத்தை மட்டுமல்ல நீங்கள் பணத்தை எவ்வாறு கையாளுகிறீர்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்பதையும் விவரிக்கிறது உங்கள் சாப்ஃட் ஸ்கில்லை மேம்படுத்துதல் குறித்த விரிவுரையில் இந்த தலைப்பு உங்களுக்கு சில கருத்துக்களை அறிமுகப்படுத்தவும் இந்த தலைப்பு குறித்த சில பின்வரும்கேள்விகளுக்கு நீங்கள் பதிலளிக்கும் நிலையில் ஆம் இல்லை என்ற பதிலை நன்கு சிந்தித்து உங்களுடைய பதிலை அளியுங்கள் ஆனால் நீங்கள் சில சொற்றொடர்களை எழுத வேண்டும் அதனால் இந்த வீடியோவை பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது வீடியோவை இடைநிறுத்தம் செய்து விட்டு அதற்கான விடையை சிந்தித்து எழுதுங்கள் பின்பு அடுத்த கேள்விக்கு சென்று அடுத்த கேள்விக்கான பதிலையும் அளியுங்கள் கேள்விகளுக்கான பதிலை அளிக்கும் பொழுது நேர்மையாகவும் நிதானமாகவும் பதிலளியுங்கள் எந்த அளவிற்கு நீங்கள் நேர்மையாக பதில் அளிக்கிறீர்களோ அதிலிருந்து மட்டுமே உங்களுடைய பர்சனாலிட்டி மேம்படுத்த எவ்வாறு முயற்சிக்க வேண்டும் என்பதை உங்களால் அறிந்துகொள்ள முடியும் அதனால் கேள்விகளுக்குள் சென்று இந்த கேள்விக்கான விடையை சிந்தித்து உண்மையான பதில்களை கொடுக்க முயற்சியுங்கள் உங்கள் பணம் மற்றும் ஆளுமையை மதிப்பிடுதல் எனவே இங்கு நான் கேள்விகளை கேட்க தொடங்குகிறேன் பின்னர் உங்களுக்கு சிலவற்றை பகிர்வேன் கேள்விகளுக்கான பதிலை சிந்திக்க நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள் பின்னர் கேள்விகளுக்கும் பதில்களை நானே அளிப்பேன் முதல் கேள்வி உங்களை விட வருமானம் குறைந்த நபர்களிடம் நீங்கள் எவ்வாறு உறவுகளை பராமரிக்கிறீர்கள் எடுத்துக்காட்டாக உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் சக பணியாளர்கள் ஆய்வாளர்கள் போன்றவர்களுடன் இருக்கலாம் உங்களை விட குறைந்த வருமானம் உள்ளவர்கள் இதில் எத்தனை பேர் உள்ளனர் அவர்களுடன் ஆரோக்கியமான உறவை நீங்கள் பராமரிக்கிறீர்கள் அதனடிப்படையில் உங்களுடைய பதிலை அளியுங்கள் உங்களைவிட பணக்காரரை நீங்கள் சந்திக்கும் பொழுது உங்கள் உடல் மொழி மாறுகிறதா எனவே சில நேரம் பணக்காரரைச் சந்திப்பதால் ஒருவருடைய நடத்தை மாறுவதை நீங்கள் பார்த்திருக்கலாம் இதற்கு ஆம் இல்லை என்ற பதிலை நீங்கள் அளியுங்கள் எப்படி உங்களின் உடல் மொழி நடத்தை மாறுகிறது அடுத்த கேள்வி பிச்சைக்காரர்கள் உங்களை தொந்தரவு செய்யும் நேரத்தில் நீங்கள் ஆக்ரோஷமாக கோபமாக உணர்வீர்களா பிச்சைக்காரர்கள் உங்களுடன் பிச்சை கேட்க வரும் பொழுது மீண்டும் மீண்டும் அவர்கள் உங்களை தொந்தரவு செய்வதன் மூலம் நீங்கள் அவர்களின் மேல் எரிச்சல் கோபம் அடைகிறீர்களா அடுத்தது நீங்கள் ஒரு பெரிய நிகழ்ச்சி மற்றும் பங்க்ஷனில் கலந்துகொள்கிறீர்கள் அப்பொழுது பல பிரபலங்கள் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து இருக்கிறார்கள் அதில் பல பணக்காரர்களும் அடங்கும் நீங்கள் அந்த பணக்காரர்களை சந்திக்கும் பொழுது அடக்கமாக வித்தியாசமாக நடந்து கொள்கிறீர்களா அந்த பணக்காரரிடம் அடக்கமானவர்களாக அல்லது சாதாரணமாக நடந்து கொள்கிறீர்களா நடுத்தர வர்க்கத்தினர் மற்றும் கீழ் வர்க்கத்தை சார்ந்த அவர்களிடமும் பணக்காரர்களிடம் நடந்து கொள்வது போல் அடக்கமாக நடந்து கொள்கிறார்களா அல்லது உங்களுடைய அதிகார தன்மையை காட்டுவீர்களா நீங்கள் உண்மையில் பணக்காரரை மட்டும் சந்தித்து அவர்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டு அவர்களுடன் உணவை அருந்தி மற்றும் அவர்களுடன் பானங்கள் சாப்பிடவும் விரும்புவீர்களா இது போன்ற பெரிய நிகழ்வுகளில் யாருக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் அளிப்பீர்கள் பணக்காரருக்கா அல்லது நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்களுக்கா உங்களுடைய பதிலை ஆம் இல்லை என்று கூறி அதனுடைய விளக்கத்தையும் இங்கே அளியுங்கள் இப்பொழுது மதிப்பீட்டை தொடங்குவோம் குறைந்த வருமானம் உள்ளவர்களை நீங்கள் தவிர்க்கிறீர்களா ஸ்லைடு நேரத்தைப் பார்க்கவும் 1204 எனவே உங்களைவிட குறைந்த வருமானம் உள்ளவர்கள் பார்க்கும்பொழுது அவர்களிடமிருந்து விலக முயற்சிக்கிறீர்கள் அடுத்த கேள்வி நீங்கள் பாதுகாப்பாக உணர உங்களிடம் குறைந்தபட்சம் எவ்வளவு இருப்பு பணம் இருக்க வேண்டும் எவ்வளவு பணம் உங்களின் வங்கியில் இருப்பாக இருந்தால் நீங்கள் பாதுகாப்பாக உணர்வீர்கள் அடுத்த கேள்வி மிக சுவாரசியமான கேள்வி உங்களால் பணம் இல்லாமல் ஒரு புதிய இடத்தில் வாழ முடியுமா எடுத்துக்காட்டாக நீங்கள் வெளியே சென்று இருக்கிறீர்கள் குறிப்பாக அது முற்றிலும் ஒரு புதிய இடம் அந்நிய நாடு வெளிநாடு கூட இருக்கலாம் யாரோ ஒருவர் உங்களுடைய கைப்பை கிரெடிட் கார்ட் என்று எல்லாவற்றையும் திருடிக் கொண்டார் உங்களிடம் எந்த விலை உயர்ந்த நகையும் நீங்கள் அணியவில்லை உங்களிடம் கொஞ்சம் கூட பணம் இல்லை அந்த சூழ்நிலையில் உங்களால் வாழ முடியுமா பணம் இல்லாமல் உங்களால் அவ்வாறான புதிய சூழ்நிலையை சமாளிக்க முடியுமா அல்லது நீங்கள் வீட்டிலிருந்து வெளியே செல்லும் பொழுது உங்களுடைய பணப்பை மறந்து வீட்டிலேயே வைத்து அருகில் உள்ள ஷாப்பிங் மால் சென்றுவிட்டீர்கள் இந்த சூழலில் உங்களால் பணமில்லாமல் பிழைக்க முடியுமா அடுத்த கேள்வி மக்கள் உங்களை பணத்தை வைத்து எடை போடுகிறார்களா உதாரணமாக உங்களுடைய நண்பர் ஒரு பெரிய தொகையை உங்களை நம்பி பாதுகாப்பாக வைத்திருக்க கொடுப்பாரா உங்களால் அப்பணத்தை பாதுகாப்பாக வைத்திருக்க முடியுமா அல்லது மற்ற வேறு யாரிடமாவது கொடுத்து அதை பாதுகாப்பாக வைத்திருக்க சொல்கிறார் எந்தவிதப் பத்திரமும் உத்தரவாதம் இல்லாமல் பணத்தை உங்களை நம்பி பாதுகாப்பாக வைத்திருக்க உங்களுடைய நண்பர்கள் கொடுப்பார்களா பெரிய தொகை என்றால் உங்களுடைய சம்பளத்தை விட பத்தாயிரம் மடங்கு பெரிய தொகை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் அவ்வளவு பணத்தை உங்களை நம்பி யாரேனும் உங்களிடம் பாதுகாப்பாக வைத்திருக்கச் சொல்லி எந்த ஒரு உத்தரவாதமும் பத்திரமும் இல்லாமல் உங்களுக்கு கொடுப்பார்களா உங்களின் மேல் உள்ள நம்பிக்கையினால் உத்தரவாதத்தின் ஆனால் குறைந்தது 5 லட்சம் வரை உங்களுக்கு பணம் கொடுக்கலாம் அதையும் தாண்டி ஒரு கோடி வரை உங்கள் மேல் உள்ள நம்பிக்கையின் பொருட்டு எந்தவித உத்தரவாதமும் இன்றி பணத்தை கொடுப்பார்களா எந்த ஒரு உத்தரவாதம் இன்றி நீங்கள் மற்றவர்களுக்கு பணத்தை கொடுப்பீர்களா உங்களின் மேல் உள்ள நம்பிக்கையினால் உங்களுக்கு 5 லட்சம் வரை கொடுக்கலாம் நீங்கள் உங்களை நேர்மையாக கேட்டுக்கொள்ளுங்கள் உங்களின் நம்பிக்கை அளவு எவ்வளவு மற்றும் உங்களின் மேல் உள்ள நம்பிக்கையால் மற்றவர்கள் உங்களுக்கு எவ்வளவு உத்தரவாதம் தருவார்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டுமெனில் உங்கள் மறுபக்கத்தை பார்க்க முடிந்தால் மட்டுமே உங்களின் நேர்மை மற்றும் நம்பிக்கையின் அளவை கணக்கிட முடிந்தால் மட்டுமே உங்களுக்கு எவ்வளவு கடன் வழங்க முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் உங்களிடமிருந்து கடன் வாங்குவது எளிதானதா மக்கள் கடன் வாங்க முடியுமா வாக்குறுதியளிக்கப்பட்ட நேரத்தில் மக்கள் பணத்தை திருப்பித் தருகிறார்களா மக்கள் பணத்தை எடுத்துக்கொள்கிறார்கள் ஒரு வாரத்தில் அதை திருப்பித் தருவார்கள் என்று கூறுகிறார்கள் அவர்கள் வந்து அந்த வாரத்தில் அதை உங்களுக்குக் கொடுக்கிறார்களா அல்லது அவர்கள் உங்களை ஏமாற்றலாம் என்று நினைக்கிறார்களா யாராவது உங்களுக்குக் கொடுக்க வேண்டிய பணத்தை நீங்கள் எப்போதாவது மறந்துவிட்டீர்களா எனவே நீங்கள் மறந்துவிடுகிறீர்கள் மக்களிடம் கேட்க மறந்துவிட்டீர்களா பின்னர் மற்றொரு கண்ணோட்டத்தில் மற்றொரு கேள்விகள் நீங்கள் மற்றவர்களிடமிருந்து கடன் வாங்கியிருக்கிறீர்களா மற்றவர்களிடமிருந்து பணம் எடுத்துள்ளீர்களா உங்களுக்குத் தேவையான எந்தப் பணத்தையும் மற்றவர்களிடமிருந்து எளிதாக கடன் வாங்க முடியுமா எந்த அளவு பணம் மற்றவர்களிடமிருந்து எளிதாக கடன் வாங்க முடியுமா மேலும் வட்டி இல்லாமல் உங்களால் பணம் கொடுக்க முடியுமா நான் இங்கு வட்டி என்ற வார்த்தையை மேற்கோள் காட்டியுள்ளேன் ஏனெனில் உங்களால் வட்டியில்லாமல் பணத்தை கொடுக்கவோ வாங்கவோ முடியாது நான் உங்களுக்கு பணத்தை கொடுக்கிறேன் ஆனால் நீங்கள் ஒரு சகாயத்தை எனக்கு செய்ய வேண்டும் நான் உங்களுக்கு கொடுத்த பணத்தை எந்த ஒரு பரஸ்பர எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுக்க முடியுமா உங்களால் பணத்தை வட்டி இல்லாமல் எந்த ஒரு காலக் கெடுவும் இல்லாமல் மற்றவர்களுக்கு கொடுத்து உதவ முடியுமா அதேபோல் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடனையும் குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் எந்த ஒரு நினைவூட்டலுமின்றி திருப்பித் தர முடியுமா கடன் வழங்குபவர் உங்களை துஷ்பிரயோகம் செய்கிறார் என்று எண்ணி இருக்கிறீர்களா அதாவது உங்களை அவமானப்படுத்தி இருக்கிறார் பணத்தை திருப்பி குறிப்பிட்ட நேரத்தில் தராமல் இருந்ததற்காக அல்லது நீங்கள் ஏமாற்றி விடுவீர்கள் என்று அவர் என்றாவது உணர்ந்தது உண்டா நீங்கள் எப்போவாவது உணவருந்தும் உணவகத்திற்கு சென்று உங்களுடைய பில்லை மற்றவர் செலுத்தும்படி செய்து இருக்கிறீர்களா அடுத்ததாக முடிந்தவரை மற்றவரிடமிருந்து கடன் வாங்குவதை தவிர்க்கிறீர்கள் அல்லது தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் கடன் வாங்குகிறீர்கள் நீங்கள் கடன் வாங்கிய தொகையை திருப்பி செலுத்திய பின்னரே உங்களால் ஓய்வெடுக்க முடிகிறதா அதாவது அமைதியற்ற மனநிலை கொண்டவராக கவலையாகவும் உணர்கிறீர்களா கடனை திருப்பித் தரும்வரை அது மிகப் பெரிய சுமையாக உணர்கிறீர்களா மற்றொரு கேள்வி நீங்கள் எப்போதுமே பணத்தை மிச்சப்படுத்தும் எண்ணம் கொண்டவரா உங்கள் பணத்தில் இருந்து ஏதாவது தொண்டு நிறுவனங்களுக்காக பணத்தை இது வரை செலவழித்து இருக்கிறீர்களா அல்லது ஏழை மக்களுக்கு உதவி செய்யும் வகையில் உங்கள் பணத்தையும் செலவழித்து நீங்கள் எப்பொழுதும் பணத்தின் பின்னால் ஓடும் நபரா நீங்கள் எப்பொழுதாவது உங்கள் வருவாயை விட உங்கள் செலவு அதிகமாக உள்ளது என்று எண்ணி இருக்கிறீரா அப்படி எனில் அது மிக கடினமான விஷயமாகும் ஏனெனில் உங்களுடைய வருவாய்க்கு உட்பட்டே உங்களுடைய செலவு இருக்க வேண்டும் நீங்கள் அதை கட்டுப்படுத்த என்றாவது முயன்று இருக்கிறீர்களா உங்கள் பணம் எங்கு செல்கிறது இது போன்ற செலவுகள் அதிகமாக ஆகின்றன என்று ஆராய்ந்து பார்த்து இருக்கிறீர்களா

உண்மையில் நீங்கள் அவ்வாறு உணர்வீர்கள் எனில் நீங்கள் சிறந்த மனநிலையில் இல்லை என்றே கூற வேண்டும் நீங்கள் கோபம் காட்டக்கூடாது அதற்கு பதிலாக பச்சாதாபம் அனுதாபம் ஆகியவற்றை அவர்களின் மேல் செலுத்த வேண்டும் அடுத்த கேள்வி ஒரு பெரிய நிகழ்வின்போது பணக்காரர்களின் முன்பு நீங்கள் சாதாரணமாக நடந்து கொள்கிறீர்கள் அல்லது பணக்காரர்களின் பின்னால் அலைய கூடிய ஒரு நபரா குறைந்த வருமானம் கொண்ட நபர்களை இழிவு படுத்தும் எண்ணம் கொண்டவரா இவை அனைத்துமே உணர்ச்சி நுண்ணறிவின் பற்றாக்குறையை குறிக்கிறது மேலும் மக்கள் இந்த மாற்றத்தை கவனிக்கின்றனர் ஏழை மக்களாக இருந்தாலும் சரி பணக்காரராக இருந்தாலும் சரி இருவருக்கிடையேயும் சமநிலையுடன் பழக வேண்டும் பணக்காரர்களின் முன் நீங்கள் மிகவும் அடக்கமானவர்களாகவும் ஏழைகளின் முன் நீங்கள் கடினமாகவும் நடந்து கொள்ளக் கூடாது உங்களால் இந்த இரு தரப்பினரையும் எளிதாக கையாளக்கூடிய திறன் இருக்க வேண்டும் நீங்கள் பணக்காரர் இல் முன் அடக்க மாணவர்களாக நடந்து கொள்வதினால் அவர்கள் உங்களை ஒருபோதும் மதிப்பதில்லை ஆனால் உங்கள் நடத்தையைக் கண்டு நீங்கள் ஒரு பச்சோந்தி போன்றவர் என்பதை அவர் நன்கு அறிந்து கொள்வார்கள் பிறகு இவரை விட மதிப்பில் மற்றும் பணத்தில் அதிகமாக உள்ளவர்களைக் காணும் பொழுது நீங்கள் அவர்களிடம் அடங்கி நடந்தால் உங்களுடைய நடத்தை பிறரால் மதிக்கத்தக்கதாக இருக்காது எனவே இந்த விஷயங்கள் அனைத்தும் ஏழை மக்களால் மட்டுமல்ல பணக்காரர்களாலும் கவனிக்கப்படுகின்றன பின்னர் நீங்கள்பாதுகாப்பாக உணர குறைந்தபட்சம் உங்களுக்கு தேவைப்படும் பணம் அல்லது இருப்பு தொகை என்ன இந்தக் கேள்விக்கு பதில் அளிப்பதற்கு நீங்கள் மிகச்சிறந்த மென்மையான திறன்களை கொண்டவராக இருந்தால் உங்களிடம் நல்ல நேர்மை தன்மை இருந்தால் மட்டும் போதுமானது என்று நீங்கள் உணரலாம் உண்மையில் உங்களுடைய வங்கி இருப்பு இல்லை பூஜ்ஜிய தொகை இருந்தாலும் பெரிதாக நீங்கள் அதை நினைத்து வருந்த மாட்டீகள் சுயமரியாதை மட்டுமே உங்களுக்கு தேவைப்படும் மிகப்பெரிய சொத்தாக கருதுவீர்கள் ஒரு புதிய இடத்தில் பணம் இல்லாமல் உங்களால் பிழைக்க முடியுமா மீண்டும் நான் சொன்னது போல் இது உங்களுடைய திறமையை பொறுத்தது மட்டுமே இது பழக்கமான சூழல் அல்லது புதிய சூழல் போன்ற இடத்தை சார்ந்த விஷயம் இல்லை இதை உங்களுடைய நடத்தை மற்றும் திறன் ஆகியவையே தீர்மானிக்கிறது நீங்கள் உங்கள் கையில் துளியளவும் பணம் இல்லை என்ற சூழலில் முதலில் உங்களை நீங்கள் அமைதிப்படுத்தி உங்கள் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் உங்களுடைய கடினமான மற்றும் மென்மையான திறன்கள் நுண்ணறிவு நல்ல குணம் நெறிமுறை மதிப்பு ஆகியவற்றை கொண்டு உங்களால் நிச்சயமாக அவ்வாறான புதிய சூழலிலும் எளிதாக உங்கள் வாழ்வை வாழ முடியும் பாலோ கோயல் என்ற ஆசிரியர் பின்வரும் கருத்தை விளக்குகிறார் பணம் என்பது உங்கள் உண்மையான மதிப்பை நிர்ணயிக்கும் ஒன்று அல்ல உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுவது நீங்கள் உங்கள் ஆளுமை மட்டுமே வளர்த்துக் கொள்ளவேண்டும் எடுத்துக்காட்டாக சான்டியாகோ என்ற ஒரு மேய்ப்பவன்தம் வாழ்நாளில் சம்பாதித்த அனைத்து பொருட்களையும் இழக்கும் நிலைக்குத் தள்ளப்படுகிறான் பின்பு அவர் ஒரு புதிய இடத்திற்கு செல்கிறார் அந்தப் புதிய இடத்தில் இவனுக்கு தெரிந்த மொழி கூட அந்த இடத்தில் இல்லை அங்கு புதிய மொழி பேசப்படுகிறது இவனால் அங்கு ஒரு வார்த்தை கூட மற்றவர்களிடம் பேச முடியவில்லை இருந்தபோதிலும் அவனுக்கு மென்மையான மற்றும் கடின திறன்களின் உதவியால் அங்குள்ள மொழியை எளிதில் கற்க அதுமட்டுமின்றி அவன் நல்ல இயல்பு மிகவும் கண்ணியமான மற்றும் கடமை உணர்வு உள்ளவனாக காணப்பட்டான் அதனால் அவனுக்கு வழங்கப்பட்ட வேலையை நேர்மையாக மற்றும் நல்ல அணுகுமுறையில் அவ்வேலையை வெற்றிகரமாக முடித்து இழந்த பணத்தை விட அதிகமாக அவனால் சம்பாதிக்க முடிந்தது அவன் அவனுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு சென்றான் எனவே இந்த நாவல் மூலம் நாம் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் பணத்தைவிட நம்முடைய நடத்தை நம்முடைய இயல்பு நாம் இழந்ததை விட அதிகம் பெற வைக்கும் என்பதே அதற்காக உங்களை நீங்கள் முழுமையாக உணர முயற்சிக்க வேண்டும் ஆனால் மறுபுறம் பணம் என்பது உங்களைநிர்ணயிக்கும் ஒன்றல்ல நீங்கள் சரியான ஒன்றை தீர்மானிக்க உங்களுக்கு நல்ல மனநிலை இருக்க வேண்டும் பணம் இழந்ததை விட அதிகமாக சம்பாதிப்பதற்கு உங்களுடைய குணநலன்கள் மற்றும் நடத்தை மீது மிகவும் உறுதுணையாக அமைகிறது நீங்கள் உங்கள் நடத்தை மற்றும் குணநலன்களை எப்பொழுதும் தொலைக்க போவதில்லை எடுத்துக்காட்டாக கஸ்பர்ஸ்கி என்ற ஒரு சிறுவன் இருக்கிறான் அந்த சிறுவன் மிகவும் நல்ல ஒழுக்கங்களை கொண்டிருக்கிறான் அவனிடம் ஒரு நல்ல பழக்கம் இருந்ததுஅவன் சந்திக்கும்நபரை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து சென்று உணவளிக்க செய்வான் அதனால் இந்த கதையின் ஆசிரியர் கூறுகிறார் அந்த சிறுவன் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு உணவளிக்கும் எண்ணம் கொண்டு இருப்பதினால் நிச்சயமாக அவனால் வாழ்க்கையில் எளிதில் முன்னேற முடியும் என்கிறார் ஒருபுறம் உலகமயமாக்கல் காரணமாக மனிதர்களில் பலர் ஏமாற்ற குணம் உடையவராக பணமே வாழ்க்கையில் எல்லாம் என்று பணத்தின் பின்னால் ஓடுபவர்கள் ஆக இருக்கின்றனர்

அவ்வாறு உங்களுக்கு உதவுவதற்கு மனிதர்கள் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் மற்றவர்களுடன் நல்ல நட்பு உறவில் மற்றும்பிணைப்பில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் அடுத்த கேள்வி நீங்கள் பெற்றுக்கொண்ட பணத்தை குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் திருப்பி அளித்து விடுவீர்களா எந்தவித முன்னறிவிப்பும் மற்றும் நினைவூட்டலும் இன்றி அப்பணத்தை திருப்பி அளிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் மனதில் எழுமா நீங்கள் என்றாவது நீங்கள் அளிக்க வேண்டிய காலக்கெடுவை மறந்துவிட்டு மன்னித்து விடுங்கள் நான் மறந்துவிட்டேன் என்ற கூறி இருக்கிறீர்களா அல்லது நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்த பின்னரே நீங்கள் அமைதியாக உணர்வீரா அதாவது இந்த மனநிலையை உங்கள் மனதை கவலையாக உணர வைப்பது போலாகும் உங்களுக்கு பணம் வழங்கப் பட்ட உடன் நீங்கள் மனதளவில் அமைதி இன்மை அடைகிறீர்கள் ஏனெனில் அப்பணத்தை கொடுக்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுடைய உள்மனதில் பதிந்துவிடுகிறது அதனால் நீங்கள் அமைதியாக ஓய்வெடுக்க மறுக்கிறீர்கள் இது உங்களுடைய உயர்மட்ட ஒருமைப்பாட்டை காட்டுகிறது அதுமட்டுமின்றி உங்களுடைய சொந்த சுயமரியாதை தொடர்பான அர்ப்பணிப்பாக இந்த விஷயம் மாறுகிறது தவிர்க்க முடியாத சில சூழலின் காரணமாக பணத்தை கடனாக வாங்கிக் கொண்டு அதை தேவையான நேரத்தில் அவருக்கு திரும்பக் கொடுத்து நல்லுறவை மேம்படுத்த வேண்டும் என்று உங்கள் மனம் எண்ணுகிறது மறுபுறம் நீங்கள் பணத்தை திருப்பிக் கொடுக்க முடியாத நிலை ஏற்பட்டால் மட்டுமே கடன் கொடுத்தவர் நீங்கள் அவரை துஷ்பிரயோகம் செய்தது போல் உணர நேரிடும் அதனால் அதைப்பற்றி மிகவும் கவலைப்பட தேவை இல்லை நீங்கள் எப்பொழுதாவது பிறரின் பணத்தை ஏமாற்றி இருக்கிறீர்களா உதாரணமாக நீங்கள் ஒரு உணவகத்திற்கு உங்கள் நண்பர்களுடன் செல்கிறீர்கள் அப்பொழுது உணவகத்தின் பில் கொடுக்கப்படுகிறது அது சமயம் நீங்கள் உங்களிடம் 2000 நோட்டு மட்டுமே இருப்பதாகவும் மற்றவரை அந்தப் பில்லை கொடுக்குமாறு பாசாங்கு நொண்டி சாக்கு சொல்லி உங்களுடைய பில்லை மற்றவரை கொடுக்கிற வைத்துள்ளீர்களா நீங்கள் இந்த வகையை சார்ந்தவராக இருந்தால் நீங்கள் மற்றவரின் பணத்தை திருப்பி தராமல் ஏமாற்றக் கூடிய நபராக நீங்கள் காணப்படுவீர்கள் இது உண்மையில் உங்களுடைய சுயமரியாதையை குறைகிறது உங்களுடைய நேர்மை மற்றும் நம்பகத் தன்மையை இழக்க ஏதுவாகிறது தொழில்முறை ஒருமைப்பாட்டின் அடிப்படையில் இது மிகவும் முக்கியமானது இது மற்றவர் இடையே பரவக்கூடிய நிலையும் ஏற்படக் கூடும் எனவே குறிப்பாக யாராவது உங்களை வேலைக்கு அமர்த்த வேண்டும் ஆனால் தொழில்முறை சூழ்நிலை நிதி மற்றும் பணத்தை கையாள்வது போன்ற காரணிகளைக் கொண்டு மட்டுமே உங்களை நடத்தையை சோதிப்பார் உங்களைப் பற்றிய இது போன்ற தகவல்கள் அவர்களுக்குச் சென்றால் உங்களுடைய அலுவலகம் மற்றும் தொழில்முறை சார்ந்த விஷயங்களிலும் உங்களை குறைந்த அளவில் மதிப்பிட நேரிடும் அதுமட்டுமின்றி நீங்கள் புதிதாக ஒரு பணியில் அமர வேண்டும் எனில் இது போன்ற செய்கைகளை அவர்கள் அறிந்தால் உங்களை பணியில் அமர்த்த மாட்டார் நீங்கள் சக பணியாளர்களின் பணத்தை எடுத்துக் கொள்வீர்கள் என்ற மனநிலை அவருக்கு வந்துவிடுகிறது அதனால் மக்கள் மிகுந்த மரியாதையுடன் உங்களை நடத்த மாட்டார்கள் அடுத்த கேள்வி நீங்கள் என்றாவது நீங்கள் சேமித்து வைத்தபணத்தை ஏழை மக்களுக்கு அல்லது தொண்டு நிறுவனங்களுக்கு கொடுத்து இருக்கிறீர்களா இப்போது நீங்கள் அவ்வாறு செய்ய முடிந்தால் நீங்கள் சிக்கனமாக இருக்கிறீர்கள் என்பதோடு உங்களுடைய பணத்தை விட அதிகமாக நீங்கள் செலவழிக்கவில்லை வருமானத்திற்கு உட்பட்டு உங்களுடைய செலவு இருக்கிறது என்று அர்த்தம் அதன் பின்னர் மற்றொரு வகை நீங்கள் பணத்தின் பின்னால் செல்லக்கூடிய ஒரு நபரா இரு முனைகளையும் பூர்த்தி செய்வது உங்களுக்கு கடினமாக இருக்கிறதா நீங்கள் பெறுவதை விட அதிகமாக செலவிடுகிறீர்கள் என்றால் உங்களுடைய வருமானம் உங்களுக்கு போதாது பணத்தை எவ்வாறு திட்டமிட்டு செயல்படுவது என்ற சரியான புரிதல் இல்லாத நபராக நீங்கள் காணப்படுவீர்கள் பணத்தை நிர்வகிக்கும் விதிமுறைகள் உங்களுக்கு தெரியவில்லை என்பதை நீங்கள் அறிந்துகொள்ள வேண்டும் முதலில் நீங்கள் வாங்கும் சம்பளத்திற்கு தகுந்தவாறு பணத்தை திட்டமிட உங்களுக்கு தெரிய வேண்டும் நம்முடைய பணம் எங்கு செல்கிறது எதற்காக அதிகமாக செலவு செய்கிறோம் போன்ற விவரங்களை நீங்கள் நன்றாக அறிந்து இருக்க வேண்டும் சரியான பட்ஜெட் மற்றும் கணக்கியல் ஆகியவற்றை நீங்கள் பராமரித்துக் கொள்ள பழக வேண்டும் இதைப்பற்றிய அடுத்த விரிவுரையில் விரிவாக அறிந்துகொள்வோம் உங்களிடம்உள்ளபணத்தில் எத்தனை பொருட்களை உங்களால் வாங்க முடியும் தேவையை அறிந்து பணத்தை செலவிடுவதன் மூலமாக வருமானத்திற்கு செலவுகளை அடக்க முடியும் முந்தைய விரிவுரை ஒன்றில் பணத்தை எவ்வாறு செலவிடுவது போன்ற விஷயங்களை விவாதித்தோம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க பணம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது பற்றி அறிந்தோம் அதுமட்டுமின்றி பணத்தால் வாங்க முடியாத சில விஷயங்களும் உள்ளன நேரம் மகிழ்ச்சி மன அமைதி ஒருமைப்பாடு அன்பு நடத்தை ஆரோக்கியம் மரியாதை ஒழுக்கம் நம்பிக்கை பொறுமை வர்க்கம் பொதுஅறிவு கண்ணியம் போன்ற எந்த ஒரு விஷயத்தையும் பணத்தைக் கொண்டு நம்மால் வாங்க இயலாது இவை அனைத்தும் உங்களிடம் இருந்தால் உங்களின் வாழ்க்கையில் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும் வில்லியம் சேக்ஸ்பியரின் பிரபலமான நாடகமான ஆம்லெட்டில் இருந்து ஒரு மேற்கோள் காட்ட விரும்புகிறேன் இந்த நாடகத்தில் ஒரு கதாபாத்திரம் பலூன் என்பவர் தம்முடைய மகனுக்கு சில அறிவுரைகளை வழங்க எண்ணுகிறார் அவர் அளிக்கும் யோசனைகளை பெரும் பகுதி பணத்தை எவ்வாறு பராமரிக்க வேண்டும் மற்றும் அதன் மதிப்பு ஆகியவற்றை விளக்குகிறார்

இந்த விரிவுரையை பல மெஷின் மூலமாக சில வரிகளை படித்து உங்களுக்கு நான் விளக்குகிறேன் ஷேக்ஸ்பியர் ஞானத்தின் மூலம் நேரத்தை சோதித்து நமக்கு சில ஆலோசனைகளை இந்த மேற்கோளில் இருந்து வழங்குகிறார் உங்களுடைய நண்பர்களில் உண்மையான நண்பர் பொய்யான நண்பர் என்று இரு தரப்பினரில் எவர் உண்மையான நண்பர் மற்றும் எவர் பொய்யாக உங்களுடன் பழகுகிறார் என்பதை சோதித்து உண்மையான நண்பர்களை உங்களின் நட்பு வளையத்திற்குள் வைத்துக்கொள்ளுங்கள் சங்கிலி எவ்வாறு பிணைக்கப்பட்டு இருக்கிறதோ அதுபோல் உங்களுடைய நண்பர்களை உங்களுடைய ஆத்மாவுடன் பிணைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் ஒரு பொழுதும் பொழுதுபோக்கிற்காக உறவுகளை அதிகரித்துக்கொண்டே போகாதீர்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கும் ஒவ்வொருவரையும் உங்கள் நட்பு வளையத்திற்குள் கொண்டு வர வேண்டாம் அது முதிர்ந்த நட்புறவாக இருக்காது அந்த நட்பு உறவிற்கு அதிக பணம் செலவழிக்க வேண்டாம் இதனால் நிச்சயமாக அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று அர்த்தம் இல்லை உங்களை வேடிக்கை அல்லது கேளிக்கை நபராக அவர்கள் மாற்றிவிட நேரிடும் புதிய நட்பை பேணும் பொழுது பணத்தையும் அளவாக செலவிடவேண்டும் உங்களுடைய நட்புறவு ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டு மறைந்துவிடும் உறவு போல அல்ல நீங்கள் எப்பொழுது பணத்தேவையை மற்றும் வேறு ஏதேனும் தேவையை கொண்டிருக்கிறீர்களோ எந்தவித உத்தரவாதம் மற்றும் இழுக்கும் இல்லாமல் தானாக முன்வந்து உதவும் மனநிலை கொண்ட அவருடன் நட்பை பேணுவதை மறந்துவிடாதீர்கள் அடுத்ததாக உங்கள் கைப்பையில் உள்ள பணத்திற்கு ஏற்றார்போல் உங்களுடைய செலவுகளை சுருக்கிக் கொள்ளுங்கள் உங்கள் தேவைக்கு அதிகமான பொருட்களை வாங்குவது உங்களுடைய செலவினத்தை அதிகப்படுத்திக் கொண்டே செல்லும் உங்களுடைய பட்ஜெட்டில் எப்பொழுதும் பற்றாக்குறை நிலவும் அதுமட்டுமின்றி அடுத்ததாக அவர் கூறுவது ஆடம்பர வாழ்க்கையை வெளிப்படுத்த தேவையில்லை என்கிறார் விலை உயர்ந்த பொருட்களை உபயோகிப்பதன் மூலம் ஆடம்பரத்தை வெளிக்கொணரும் அதன் மூலமாக உங்களுடைய பகட்டான தன்மை மட்டுமே மற்றவர்களால் பார்க்கப்படுகிறது உங்களுடைய வருமானத்திற்கு ஏற்ப எளிதான மற்றும் மலிவு விலையில் உள்ளவற்றை பயன்படுத்தி உங்களுடைய நேர்முகத் தன்மையை வெளிக்கொணரவேண்டும் பின்னர் அவர் சொல்கிறார் "For the apparel oft proclaims the man" அதாவது "ஆடை பெரும்பாலும் மனிதனை அறிவிக்கிறது பெரும்பாலும் ஆடம்பர ஆடைகளை அணிவதை குறைத்துக்கொள்ள வேண்டும் ஆடம்பரமான ஆடை அணிந்திருந்தால் மட்டுமே உங்களிடம் அதிக பணம் இருக்கிறது என்பதை குறிக்கவில்லை இது ஒரு தவறான எண்ணமாகும் அவர் கொடுக்கும் அடுத்த ஆலோசனையும் மிகவும் மதிப்பு மிக்கது நீங்கள் கடன் வாங்குபவராகவோ அல்லது கடன் கொடுப்பவராகவோ இருக்கக்கூடாது கடனைப் பொறுத்தவரை அடிக்கடி தன்னை நண்பர்கள் ஏமாற்றவும் அல்லது இறக்கவும் நேரிடும் மிக நல்ல நண்பரை கூட பணத்தின் பொருட்டு இழக்க நேரிடும் சூழல் நாம் இங்கு பலரிடம் நிகழ்வதைக் காணலாம் கடன் வாங்குவது உங்களுடைய வளர்ப்பின் விளிம்பை மந்தம் ஆக்குகிறது என்கிறார் ஆனால் எளிதாக கடன் வாங்க முடிகிற நிலை ஏற்படும் பொழுது நீங்கள் அதிகமாக செலவழிக்க தொடங்கும் சூழலும் நிலவளம் பின்னர் கிரெடிட் கார்டை பயன்படுத்தி தேவையில்லாத பல செலவுகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம் நீங்கள் சிக்கனமான நபராக மாற வேண்டும் இது எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார் நீங்கள் அனைவரும் தார்மீக உணர்வு கொண்டு இருப்பதைப் போலவே எது நல்லது எது கெட்டது என்று அறிந்து அதற்கேற்ப நடந்து கொள்ளும் மனநிலையை பெறவேண்டும் நீங்கள் உங்களுடைய சுய அறிவுடன் உண்மையாக இருக்கவேண்டும் இந்த செய்தியுடன் உங்களுக்கு சிலவற்றை விரைவாக தருகிறேன் பணத்தை கையாள்வது குறித்த நீங்கள் தெரிந்துகொள்ள ஆர்வம் இருந்தால் நான் இங்கே இரண்டு லிங்கை உங்களுக்கு தருகிறேன் அதை நீங்கள் பார்ப்பதன் மூலம் பல விபரங்களை அறிந்துகொள்ள முடியும் 1 19 Wise Money Quotes நீங்கள் பணத்தை எவ்வாறு சேமிக்க வேண்டும் மற்றும் மேலும் அவற்றை எவ்வாறு புத்திசாலித்தனமான எண்ணங்களுடன் செலவிடுவது போன்ற விபரங்களுக்கு இந்த தளத்தை உங்களுக்கு அளிக்கிறேன் 2 7 Life and Money Lessons from Warren Buffett இதைப்பற்றி இன்னும் விரிவாக காண்போம் நன்றி இந்த வீடியோவை பார்த்தமைக்கு மிகவும் நன்றி மற்றும் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும்